இது போன்ற ஒரு பயன்பாட்டைக் கவனியுங்கள் நம்மிடம் பி பேனல் உள்ளது பி சோர்ஷ் ஆனது ஒரு மின்மாற்றி மூலம் வெளியே ஒரு லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பொதுவான பயன்பாடு பேட்டரிகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை இப்போது லோட் மிகவும் ஸ்டெடி பவர் கோரக்கூடிய பல பயன்பாடுகள் உள்ளன ஆனால் பி யில் இருந்து வரும் சக்தி மிகவும் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது இன்சுலேஷன் காரணமாக இங்கு மாறுபட்ட இன்சுலேஷன் வெளியீட்டு சக்தி ஏற்ற இறக்கமாக இருப்பதைக் கண்டோம் எனவே லோட் மிகவும் ஸ்டெடி பவர் ஸ்டெடி பவர் சோர்ஷ் கோருகிறது என்றால் நாம் எங்காவது ஒரு எனெர்ஜி பஃபர் எரிசக்தி இடையகத்தை வைத்திருக்க வேண்டும் இதனால் பி வி இந்த ஆற்றல் பஃபர் ஐ இடையகத்தை சார்ஜ் செய்ய முடியும் எனெர்ஜி பஃபர் ஆற்றல் இடையகம் பி சோர்ஷ் உடன் சேர்ந்து ஒரு நிலையான பவர் சோர்ஷ்ஐ லோடுக்கு உள்ளீடு வழங்க முடியும் எனவே பொதுவாக பல பயன்பாடுகள் உள்ளன அங்கு பவர் எலெக்ட்ரானிக் கன்வெர்ட்டரான சார்ஜர் உள்ளது இது பேட்டரி அல்லது எந்த ஆற்றல் சேமிப்பு சாதனத்தையும் சார்ஜ் செய்கிறது எனவே இது ஒரு பேட்டரி என்று கருதுங்கள் மற்றும் சார்ஜ் செய்வதற்கு சக்தி பேட்டரிக்குள் பாயக்கூடும் மேலும் இது பி வி சோர்ஷ் பலவீனமாக இருக்கும்போது கூடுதலாக பேட்டரிக்கு வெளியே பாயக்கூடும் இதனால் லோடின் சக்தி தேவைக்கு ஈடுசெய்யும் இப்போது இந்த பேட்டரி பற்றி அறிவது ஆர்வமாக உள்ளது மேலும் பல்வேறு வகையான பேட்டரிகள் மற்றும் அதன் பண்புகள் குறித்து சில விவரங்களை நாம் காண விரும்புகிறோம் இங்குள்ள பேட்டரி எனெர்ஜி ஆற்றல் பஃபர் போல செயல்படுகிறது இப்போது பேட்டரிகள் இரண்டு முக்கிய வகைகளில் உள்ளன ஒன்று முதன்மை கலன்கள் மற்ற வகை இரண்டாம் நிலை கலன்கள் என அழைக்கப்படுகிறது முதன்மை கலன்கள் டார்ச்ச்கள் கடிகாரங்கள் ரிமோட் கண்ட்ரோல்கள் கைக்கடிகாரங்களுக்குப் பயன்படுத்தப்படும் கலன்கள் ஆகியவற்றைக் கவனியுங்கள் அவை அனைத்தும் முதன்மை கலன்கள் முதன்மை கலத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் அவை ஒரே ஒரு வெளியேற்றத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படலாம் சில எடுத்துக்காட்டுகள் உலர்ந்த கலன் என அழைக்கப்படும் துத்தநாக மாங்கனீசு ஆக்சைடு துத்தநாக வெள்ளி ஆக்சைடு லித்தியம் தையோனைல்க்ளோரைடு இவை சில முதன்மை கலன்கள் மற்றும் ஒரு முதன்மை கலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் முதன்மை கலன்கள் ஒரு முறை மட்டுமே வெளியேற்ற டிஷ்சார்ஜ் முடியும் இது முக்கிய அம்சமாகும் அவை ஒரு முறை வெளியேற்றப்பட்ட பிறகு அவை பயன்படுத்தப்பட்ட பின் அவற்றை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் மறுபுறம் இரண்டாம் நிலை கலன்கள் பல முறை சார்ஜ் செய்யப்பட்டு வெளியேற்றப்படலாம் கார் பேட்டரிகள் இரு சக்கர வாகன பேட்டரிகள் யுபிஎஸ் பேட்டரிகள் இவை அனைத்தும் இரண்டாம் நிலை கலன்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எனவே ஈயம்லெட் ஈயம்லெட் ஆக்சைடு பொதுவாக லெட் ஆசிட் பேட்டரி என அழைக்கப்படுகிறது இங்குள்ள அமிலம் கந்தக அமிலம் கந்தக அமிலத்தை நீர்த்துப்போகச் செய்தல் நிக்கல் உலோக ஹைட்ரைடு பேட்டரிகள் லித்தியம் சல்பர் டை ஆக்சைடு பேட்டரிகள் லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரிகள் இவை மிகவும் பிரபலமான பேட்டரிகள் இவை இலகுவாக இருப்பதால் இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன மற்றும் கிட்டத்தட்ட எங்கும் காணப்படுவதால் அவற்றை கிட்டத்தட்ட எல்லா மின்னணு சாதனங்கள் கேட்ஜெட்டுகள் செல்போன்கள் ஐபோன்கள் ஐபாட்கள் மடிக்கணினிகள் கேமரா வீடியோ கேம் ஆகியவற்றில் காணலாம் இந்த சாதனங்கள் அனைத்தும் இந்த லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரிகளைப் பயன்படுத்துகின்றன நான் முன்னர் குறிப்பிட்டபடி இந்த பேட்டரிகள் பல முறை பல முறை வெளியேற்றப்பட்டு சார்ஜ் செய்யப்படலாம் பேட்டரியின் வகையைப் பொறுத்து அவை 100 மடங்கு முதல் 20000 மடங்கு வரை வெளியேற்றப்படலாம் எனவே இது இரண்டாம் நிலை கலன்களின் ஒரு முக்கிய நன்மை ஒளிமின்னழுத்த அடிப்படையிலான அமைப்புகளுக்கு பெரும்பாலான பயன்பாடுகள் இரண்டாம் நிலை கலன்களை மட்டுமே பயன்படுத்தும் பல முறை வெளியேற்றும் சுழற்சிகள் இருக்கும் மற்றும் இரண்டாம் நிலை கலன்கள் இந்த பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானவை மேலும் இந்த இரண்டாம் நிலை கலன்களின் பண்புகள் அவற்றின் அம்சங்கள் அளவுருக்கள் மற்றும் இந்த இரண்டாம் நிலை கலன்களை எவ்வாறு சார்ஜ் செய்வது என்பது பற்றி நாம் சிறிது நேரத்தில் விரிவாக விவாதிப்போம்